ஆகையால் நாம் நமது அடுத்த கலந்துரையாடல் ஆன டைவர்ஜென்ஸ் கண்டிஷனுக்கு செல்வோம் இப்பொழுது நாம் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை உபயோகப்படுத்தும் போது மேக்ஸ்வெல் இன் இரண்டு சமன்பாடுகளை மட்டுமே உபயோகப்படுத்துகிறோம் மற்ற இரண்டு சமன்பாடுகளை நாம் உபயோகப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் அறியலாம் ஆகவே இங்கு உள்ள கேள்வி என்னவென்றால் நாம் ஸ்பேஸ் மற்றும் நேரத்தில் டிஸ்கிரிட்டைசேஷன் செய்யும்பொழுது மற்ற கண்டிஷன்களை ஏன் எடுத்துக் கொள்ளவில்லை கண்டிஷன்களை மீறுகிறோமா உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தால் இந்த சமன்பாடுகளில் ஒன்றை பார்க்கலாம் இங்கே நாம் J0 என்று அனுமானம் செய்கிறோம் இப்பொழுது நாம் இந்த சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு சார்ஜ் இல்லாத நிலைமை என்று அனுமானித்துக் கொள்கிறோம் நான் இப்போது இரண்டு பக்கங்களிலும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இவ்வாறு கிடைக்கும்

இடதுபுறம் வெக்டர் கால்குலஸ் உள்ளது இது எப்பொழுதும் ஜீரோ மதிப்பை பெற்றிருக்கும் ஆகவே நான் இதை ஜீரோ என்று எழுதிக் கொள்ளலாம் ஆகையால் நேரத்தை பொருத்து இது என்ன நமக்கு தெரிவிக்கிறது Dன் டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கும் மாணவர் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் என்பது சரி ஆகவே இது நேரத்தைப் பொறுத்து Dயின் டைவர்ஜென்ஸ் என்பது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் என்பதை காட்டுகிறது ஆகையால் இப்போது எடுத்துக்காட்டாக இது ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தால் அதாவது இது ஜீரோ மதிப்பையே தொடர்ந்தால் நாம் FDTDல் எந்த செயலையும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இதுதான் நமக்கு மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் தெரிவிக்கின்றன இப்போது நாம் மேம்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை நான் எழுதியுள்ளதை பார்க்கலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் FDTD இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளுமா அந்த அடுத்த சமன்பாடு நமக்கு ∇ Dயின் மதிப்பை தருகிறது எடுத்துக்காட்டாக இதன் மதிப்பு ρ என்பதாகும் ஆனால் ρ என்பது பங்க்ஷன் ஆக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அதாவது நேர அளவில் இது ஒரு ஃபங்ஷன் ஆக இருக்கவும் செய்யலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆகவே இந்த கண்டிஷன்களில் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் இவ்வாறு நமக்குத் தெரிவிக்கின்றன ஆகவே இவை டைவர்ஜென்ஸ் கண்டிஷனில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்று பார்ப்போம் FDTDல் கூறப்பட்டுள்ளதை நாம் இங்கு அறிய விரும்புகிறோம் இதற்குரிய விடை நமக்கு எவ்வாறு கிடைக்கும் முதலாவது இந்த கண்டிஷன் என்பது ∇ D ஒரு தொடர்ச்சியான ஸ்பேஸ் ஆகும் ஆகையால் நான் இப்போது ஸ்பேஸை டிஸ்கிரிட்டைஸ் செய்ய விரும்பினால் நான் ஸ்டென்சில்களை ஞாபகப்படுத்த வேண்டும் இங்கு டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்படும் வேறியபில்கள் என்ன வேறியபில்கள் D ஆகும் ஆகவே இரண்டு போலரிசேஷன்களில் எது நமக்கு இந்த விடையை தர இருக்கிறது TM அல்லது TE ஏனென்றால் இங்கே நாம் Ex மற்றும் Ey இவற்றை அக்சஸ் செய்ய முடியும் மேலும் டைவர்ஜென்சையும் நாம் கணக்கீடு செய்ய இயலும் அதன் மூலமாக தகவல்களை எளிதாக பெறலாம் ஆனால் TM போலரிசேஷனை எடுத்துக்கொண்டால் அதில் Z அச்சில் நாம் போலரிசேஷனை பார்க்க வேண்டி இருக்கும் ஆகையால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் D இதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு வெக்டர் கால்குலஸ் இன் எந்த தியரம் ஞாபகத்துக்கு வருகிறது வெக்டர் பீல்டின் டைவர்ஜென்ஸ் அல்லது காஸ் தியரம் Gauss's theorem அல்லது டைவர்ஜென்ஸ் தியரம் எது ஞாபகத்துக்கு வருகிறது ஆகையால் 2Dயில் டைவர்ஜென்ஸ் தியரம் என்று கூறுவோம் ஏனென்றால் நாம் 2Dயை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது நமக்கு என்ன எடுத்துக் காட்டுகிறது

ஆகையால் இது நமது டைவர்ஜென்ஸ் தியரம் ஸ்பேசில் நாம் ∇ Dகணக்கீடு செய்வதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் மேலும் வலது புறத்தில் வெளிப்புற பிளக்ஸ் Dஐ நாம் பெற்றுள்ளோம் இப்பொழுது ஒரு கிரிட்டை வரைவோம் நாம் TE போலரிசேஷனுக்கு செல்வோம் அங்கே நாம் Ex Ey அல்லது Dx Dy ஆகியவைகளை பார்த்தோம் நாம் இப்போது டைவர்ஜென்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் Eக்கு பதிலாக D உபயோகப்படுத்துகிறோம் எனவே நாம் இடப்பெயர்ச்சி பீல்டை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே என்ன வேறியபில் இங்கு உள்ளது Hz மையப்பகுதியில் நமக்கு கிடைக்கும் மற்ற இரண்டு வேறியபில்கள் என்ன மாணவர் Ex Ey E Ey அல்லது Dx Dy இரண்டுமே ஒன்றுதான் ஆகவே இங்கு இது Dx இது Dy இது நமக்கு கிடைக்கும் ஸ்டென்சில் ஆகும் இப்பொழுது 2Dயில் நாம் டைவர்ஜென்ஸ் தியரத்தை கணக்கீடு செய்ய விரும்புகிறோம் ஆகையால் நமக்கு ஒரு மேற்பரப்பு தேவை மேலும் ஒரு கோடு அதை சுற்றிலும் நமக்கு தேவை ஆகையால் எந்த வழியில் இதை செய்வது சிறப்பாக இருக்கும் நாம் D n கணக்கீடு செய்ய விரும்புகிறோம் இது நமக்கு ஒரு பொதுவான தகவல்களை அளிக்கிறது இங்கே ஒரு 'S' என்ற பகுதி உள்ளது இது நமது 'n' இது நமக்கு தேவைப்படும் ஒன்றாகும் ஆகையால் எந்த வகையான கிரிட் அல்லது எந்த மாதிரியான S பகுதி நமக்கு பொருத்தமாக இருக்கும் இடதுபுறம் நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யாது வலதுபுறத்தில் லைன் இன்டெக்ரல் உள்ளது ஆகையால் என்ன வகையான காண்டூர் இண்டெகரேஷன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் மாணவர் ஸ்கொயர் ஆகவே ஸ்கொயர் என்பது சரி ஸ்கொயர் என்பது ஒரு இயற்கையான விஷயம் ஏனென்றால் நாம் D n கணக்கீடு செய்ய இருக்கிறோம் ஆகையால் நமது காண்டூரை இந்த கிரிட் கோடுகளின் வழியாக எடுத்துக் கொண்டால் உதவியாக இருக்கும் இங்கே உள்ள நீல பாக்சை S பகுதி என்று எடுத்துக்கொள்வோம் நீல பகுதி அல்ல இந்த பச்சை நிற பகுதியை S என்று எடுத்துக் கொள்வோம் n க்கு இப்பொழுது என்ன நிகழும் இது மிகச் சரியாக பூஜ்யமாக இருக்காது ஏனெனில் இந்த புள்ளியில் Dx மதிப்பு உள்ளது மற்றும் Dyயின் மதிப்பும் உள்ளது இங்கு Dy பூஜ்ஜியமாக இருக்காது ஆனால் இந்த வேறியபிலை நான் ஸ்டோர் செய்யவில்லை நான் இதை இன்டர்பொலேஷன் மூலமாக கணக்கீடு செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே நான் இந்தப் புள்ளியில் நேரடியாக கணக்கீடு செய்ய விரும்பினால் இது துல்லியமற்ற தன்மையுடன் இங்கே இருக்கும் அதாவது இந்த இடத்தில் நாம் Dx பெற்றிருக்கிறோம் இதன் நார்மல் வெக்டர் Dxல் எந்த வழியாக இருக்கும் நாம் இப்போது Dyஐ பார்க்கும் பொழுது இந்த நார்மல் வெக்டர் Dy வழியாக இருக்கும் ஆகையால் இப்போது இதை நான் நீட்டித்தால் என்ன நிகழும் நமக்கு அடுத்தடுத்த நான்கு க்ரிட்டுகள் கிடைக்கும் 4 'யீ' செல்கள் கிடைக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த மதிப்பை H1 என்று அழைப்போம் இங்கே Dyயும் உள்ளது இது Dx இப்போது நமக்கு உள்ள குறிப்பு என்னவென்றால் இது ஒரு ஸ்கொயர் ஆகும் இவ்வாறு நாம் எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு மையத்திலும் ஒரு மேக்னடிக் பீல்டின் மதிப்பை நாம் பெற முடியும் H1H2H3H4 ஆகியவை அதேபோன்று அவற்றிலிருந்து வேறுபடுத்திக் காட்ட நாம் Dx க்கு பெயரிட வேண்டும் ஆகையால் இந்த Dx வெளிப்புறத்தில் உள்ளது இதை என்று அழைப்போம் இது சிவப்பு பாக்ஸில் இருந்து வெளியேறுகிறது இது இடப்புறத்தில் இருந்து உள்ளே வருகிறது இதை என்று அழைப்போம் இங்கே உள்ளது இது வெளியேறுகிறது மேலும் உள்ளே வருகிறது ஆகவே இங்கு மைனஸ் கொடுத்துள்ளோம் இப்போது வலது புறத்தில் என்ன நிகழும் நாம் கணக்கீடு செய்வோம் Dx இன் மதிப்பு தோராயமாக கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் என்று நாம் அனுமானம் செய்து கொள்ளலாம்

இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் FDTDயை அவ்வளவாக உபயோகிக்கவில்லை FDTD என்பது டைம் டெரிவேட்டிவ்களை ஸ்பேஸ் டெரிவேட்டிவ்களுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான கருத்து இதுவரை நாம் அதை செய்யவில்லை இப்பொழுது எவ்வாறு கணக்கீடு செய்ய போகிறோம் என்பதை பார்க்கலாம் எந்த சமன்பாட்டை நாம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் ஆகவே இதைத் தான் உபயோகப்படுத்த போகிறோம் இந்த சமன்பாட்டில் நான் x பகுதியையும் y பகுதியையும் பார்க்க முடிகிறது நாம் TE ஸ்டென்சிலையும் பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம் Ex மற்றும் Eyன் மேம்படுத்தப்பட்ட சமன்பாடுகளையும் பெற்றுள்ளோம் ஆகவே அவை தான் நமக்கு தேவை என்பது என்ன நாம் முன்பு பார்த்த குறிப்புகளிலிருந்து பார்த்தால் இது டைம் டெரிவேட்டிவ் ஆகும் ஆகவே இது எதற்கு இணையாக இருக்கும் நீங்கள் உங்கள் குறிப்புகளை பார்த்தால் இவை எவற்றுக்கு நேரடியாக விகிதத்தில் இருக்கும் மாணவர் நீங்கள் ஏற்கனவே கூறிய நினைவுக் குறிப்பை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் டாப் மைனஸ் பாட்டம் என்று கூறினோம் இந்த டாப் மைனஸ் பாட்டம் என்பது கீழ்காணும் வேறியபில்களை கொடுக்கின்றன

இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போது நீங்கள் உங்கள் குறிப்புகளை பாருங்கள் மேலும் இந்த டிஃபரன்ஸ் சமன்பாட்டை டெரைவ் செய்யுங்கள் கடைசியில் நமக்கு என்ன சமன்பாடு கிடைக்கிறது இந்த சமன்பாட்டின் டைம் டெரிவேட்டிவ் கிடைக்கும் ஆகவே அதுதான் நமக்குத் தேவைப்படுவது

நான் சமன்பாட்டின் இருபக்கங்களிலும் டைம் டெரிவேட்டிவ் எழுதியுள்ளேன் இது வலப்பக்கத்தில் உள்ள டைம் டெரிவேட்டிவ்க்கு சமமாக இருக்கும் இங்கே நாம் என்ன செய்யப் போகிறோம் நாம் இரண்டு பக்கங்களிலும் எடுத்தோம் இவ்வாறு இரண்டு பக்கங்களிலும் எடுப்பதால் என்ன நிகழும் கீழ்க்கண்டவாறு ஒரு சமன்பாடு கிடைக்கிறது இந்த டைம் டெரிவேட்டிவ் ஒவ்வொன்றின் மேல்பாகத்தில் வருகிறது இப்பொழுது எக்ஸ்பிரஷன்களை நாம் கணக்கீடு செய்து இருக்கிறோம் இப்பொழுது நாம் இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கொண்டு அதை இங்கே உள்ள எக்ஸ்பிரஷனோடு ஒருங்கிணைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கு உள்ளவை நேர்த்தியாக கேன்சல் செய்யப்பட்டுள்ளன ஆகவே இது நமக்கு ஒரு மிகச்சிறிய செல்லை கொடுக்கிறது ஆனால் இது ஒவ்வொரு புள்ளியிலும் சரியாக இருக்கும் என்று கூற முடியாது ஏனெனில் நாம் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த பீல்டுகளை கணக்கீடு செய்யவில்லை ஆனால் நாம் ஒரு ஃபைனைட் கிரிட்டில் கணக்கீடு செய்து இருக்கிறோம் ஆகவே இங்கே காட்டப்பட்டுள்ள 'S' கிரிட்டில் டைவர்ஜென்ஸ் 'D' நேரத்தைப் பொறுத்து மாறாது என்பது மிகத் தெளிவாகிறது ஆகவே இதை நாம் ஃப்ரீயாக பெற்றுள்ளோம் இங்கே பிரத்யேகமாக நாம் எதையும் செய்யவில்லை ஆகவே இதை ஃப்ரீயாக பெற்றதில் நமக்கு உள்ள முக்கியமான காரணங்கள் யாவை மாணவர் இது செல்லின் வடிவமைப்பினால் ஏற்பட்டதாகும் 'யீ' செல்லின் டிசைன் என்று கூறுகிறீர்கள் நாம் இங்கே ஒவ்வொன்றையும் ஸ்டாக்கரிங் செய்து கிரிட்டில் பாதியாக ஆக்கியுள்ளோம் மேலும் இரண்டு பக்க மைய ஃபைனைட் டிஃபரன்ஸ் மூலம் ஃபைனைட் டிஃபரென்ஸ் செய்துள்ளோம் மாணவர் மையப்பகுதியில் மையப்பகுதி வித்தியாசங்களை இங்கே அனைத்து H1களும் கேன்சல் செய்யப்படுகின்றன மற்றொரு H1 ஒன்று வேறு எங்காவது இருக்கும் அனைத்து H1களும் கேன்சல் ஆகிவிட்டன ஆகையால் இந்த டைவர்ஜென்ஸ் கண்டிஷன் பூர்த்தி செய்யப்படுகிறது மேலும் நேரத்தை பொருத்து டைவர்ஜென்ஸ் மாறாமல் உள்ளது இவற்றை நாம் ஃப்ரீ ஆகவே பெற்றுள்ளோம் ஆகவே இது FDTDயின் மிக நேர்த்தியான ஒரு அம்சம் ஆகும் இதே போன்று TM கேசில் நாம் எவ்வாறு இதை உறுதிப்படுத்துவோம் மாணவர் ஆம் ஏனெனில் இங்கே Ez மட்டும் உள்ளது சரியாக கூறினீர்கள் நாம் இங்கே S பகுதியை x y தளத்தில் எடுக்க கூடாது நாம் இங்கே zx தளத்தில் அல்லது zy தளத்தில் ஏதாவது ஒன்றில் நாம் எடுக்க வேண்டி உள்ளது நமது E என்பது nக்கு செங்குத்தாக இருப்பதால் இவ்வாறு செய்யப்படுவதே நமக்கு வசதியாக இருக்கும் ஆகவே இதன் டாட் ப்ராடக்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் TM கேசில் மற்ற டைவர்ஜென்ஸ் கண்டிஷன் எளிதாக இருக்கும் மாணவர் சற்று விளக்குங்கள் TE போலரிசேஷன் கேஸில் நாம் D டைவர்ஜென்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் TM போலரிசேஷனில் மேக்னெட்டிக் பீல்டின் டைவர்ஜென்ஸ் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் மாணவர் ஆம் சரியானது மாணவர் நாம் இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்டை பெறுவோமா உண்மையில் TM கேசில் Ez என்பது என்ன நான் இப்போது TM கேசை எடுத்துக் கொள்வோம் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன உள்ளது மட்டுமே உள்ளது இதன் ஃபங்ஷன் என்னவாக இருக்கும் இதை இன்னும் துல்லியமாக ஆக்க விரும்பினால் Dன் டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கும் மாணவர் ஜீரோ ஆம் ஆகவே இங்கே நாம் எதுவும் செய்ய இயலாது ஏனெனில் ∂∂z என்பது zல் ஒரு ஃபங்ஷன் ஆக இல்லை ஆகவே இது ஒரு எளிதான செயலாக உள்ளது ஆனால் TEயில் இந்த லூப் அல்லது திசைகள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு கணக்கீடு செய்ய வேண்டும் இங்கே எந்தக் குவாண்டிடியின் கர்ல் எடுக்க வேண்டும் மாணவர் H இங்கு ∇× H உபயோகப்படுத்துவது இல்லை மாணவர் மற்றொரு டைவர்ஜென்ஸ் மேக்ஸ்வெல் சமன்பாடு மூலமாகவா மற்றொரு டைவர்ஜென்ஸ் சமன்பாடு H அதாவது தானாகவே இங்கே அதே லாஜிக் மூலமாக பூர்த்தி செய்யப்படும் ஏனென்றால் ∇ H என்பது x y இவற்றின் பங்க்ஷன் ஆகும் ஆகையால் ∇ H என்பது பூஜ்ஜியம் ஆகிவிடும் வேறு வகையில் சொல்வதென்றால் டைவர்ஜென்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தால் கடைசி லைன் எவ்வாறு இருக்கும் நமது FDTD சிமுலேஷன் முழுவதும் பூஜ்ஜியம் ஆகவே இருக்கும் ஆகவே எந்த ஒரு பிழைகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள தேவை இருக்காது ஆகவே நாம் இவற்றை ஃப்ரீயாகவே பெற்றுள்ளோம் இந்த கலந்துரையாடலை இப்போது முடித்துக் கொள்வோம் அடுத்து நாம் FDTDயின் கணக்கியல் பகுப்பாய்வை பற்றி பார்க்கலாம்